இந்த டுடோரியலும் அடுத்த டுடோரியலும் நாங்கள் அசைன்மென்ட் மூன்று ஐ தீர்க்கப் போகிறோம் அசைன்மென்ட் இன் முதல் ப்ராப்ளம் படத்தில் உள்ளது மேலும் அது எங்களிடம் x z மற்றும் y z சமதள பரப்பு தட்டையான பரப்பு இருந்தால் அவை கீழே கொண்டுவரப்படுகின்றன அதாவது அதன் போடன்சியல் பூஜ்ஜியத்தில் உள்ளன நாம் சார்ஜ் ஐ x0 y0 என்ற இடத்தில் எடுத்துக்கொள்கிறோம் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த ரீஜியன் ல் x y இல் உள்ள போடன்சியல் ஐ நான் தீர்க்க விரும்பினால் இந்த ப்ராப்ளம் திற்கான இமேஜ் சார்ஜ் என்னவாக இருக்க வேண்டும் எனவே பவுண்டரி கண்டிஷன் திருப்தி அளிக்கும் வகையில் இமேஜ் சார்ஜ் ஐ நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் போடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக உருவாக்க விரும்பினால்அதாவது x z சமதள பரப்பு தட்டையான பரப்பு போடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக உருவாக்க விரும்புகிறோம் Z எங்கிருந்து வருகிறது z இங்கே உள்ளது அது காகிதத்தில் இருந்து வெளியே வருகிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் எனவே இந்த x z சமதள பரப்பு தட்டையான பரப்புபோடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக உருவாக்க விரும்பினால் நான் ஒரு மைனஸ் q சார்ஜ் ஐ செலுத்த வேண்டும் இதை சற்று வித்தியாசமாக வேறு கலராக மாற்றுவேன் எனவே x0 மற்றும் மைனஸ் y0 என்ற நிலையில்டார்க் கலரில் மைனஸ் q சார்ஜ் உள்ளது இது இந்த சமதள பரப்பு சரியான சமதள பரப்பு முழுவதும் போடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக உருவாக்குகிறது இருப்பினும் இது y z சமதள பரப்பில் பூஜ்ஜியமாக்காது அதுதான் இந்த சமதள பரப்பு அந்த சமதள பரப்பு ஐ பூஜ்ஜியமாக்க நான் இப்போது மைனஸ் q ஐ மைனஸ் x நாட் மற்றும் y நாட் இல் வைப்பேன் இது இதையெல்லாம் போடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக்கும் ஆனால் இது பின்னர் xz சமதள பரப்பு ல் மீண்டும் ஒரு போடன்சியல் ஐ உருவாக்குகிறது மேலும் நான் இதை நியூட்ரலைஸ் நடுநிலை படுத்த செய்ய வேண்டும் இதை நியூட்ரலைஸ் நடுநிலை படுத்த செய்ய நான் மூன்றாவது இமேஜ் சார்ஜ் ஐ எடுத்துக் கொள்கிறேன் இது இந்த கட்டத்தில் பிளஸ் q ஐ மைனஸ் x 0 y 0 இல் வைக்கிறேன் இப்போது நீங்கள் கவனிப்பீர்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள சார்ஜ் மற்றும் பச்சை நிறத்தில் சார்ஜ் y z சமதள பரப்பில் போடன்சியல் ஐ பூஜ்யமாக உருவாக்குகிறது சிவப்பு நிறத்தில் உள்ள ரியல் சார்ஜ் மற்றும் பச்சை நிறத்தில் உள்ள சார்ஜ் x z சமதள பரப்பில் போடன்சியல் பூஜ்ஜியத்தை உருவாக்குகிறது மற்றும் ஊதா நிறத்தில் மைனஸ் q மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள சார்ஜ் மீண்டும் x z சமதள பரப்பில் பூஜ்ஜியமாக்குகிறது மைனஸ் q மற்றும் சிவப்பு நிற q ரியல் சார்ஜ் அதை y z சமதள பரப்பில் பூஜ்ஜியமாக்குகிறது எனவே இந்த சார்ஜ்கள் அனைத்தும் விரும்பிய பௌண்டரி யில் போடன்சியல் ஐ பூஜ்ஜியமாக உருவாக்குகின்றன எனவே இமேஜ் சார்ஜ்கள் என்பது மைனஸ் x0 y0 இல் உள்ள மைனஸ் q மற்றும் என்னிடம் உள்ள இது பிளஸ் q மைனஸ் x 0மைனஸ் y 0 இல் உள்ள பிளஸ் q மற்றும் x0மைனஸ் y0 இல் உள்ள மைனஸ் q மற்றும் மைனஸ் x 0 y0 இல் உள்ள மைனஸ் q ப்ராப்ளம் எண் இரண்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் தரையோடு இணைக்கப்பட்ட 5 சென்டிமீட்டர் அளவு உள்ள கண்டக்டிங் மின்கடத்தும் கோளத்தின் மையத்திலிருந்து 7 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனவே எனக்கு ஒரு தரையோடு இணைக்கப்பட்ட கண்டக்டிங் மின்கடத்தும் கோளம் உள்ளதுஅதாவது இதன் பொருள் இதன் போடன்சியல் பூஜ்ஜியமாகும் என்னிடம் ஒரு பாயிண்ட் சார்ஜ் q உள்ளது இது மையத்திலிருந்து தொலைவில் அமைந்துள்ளது இது மையத்தை விட பெரியது இந்த கோளத்தின் ஆரத்தை விட பெரியது இந்த ஆரம் கோளத்தின் ஆரம் R ஆக இருக்கட்டும் இந்த தூரத்தின் ஆரம்ப தூரம் மையத்திலிருந்து பாயிண்ட் சார்ஜ் வரை r 0 ஆக இருக்கட்டும் எனவேநான் அதை மேலே காண்பிக்கிறேன் மையத்திலிருந்து இந்த தூரம் r 0 ஆக இருக்கட்டும் இந்த புள்ளியில் இந்த சார்ஜ் q இன் போடன்சியல் ஐ கணக்கிட விரும்புகிறோம் இங்கே ஏன் ஒரு போடன்சியல் உள்ளது இந்த q இங்கே எதிர்மறையான இமேஜ் சார்ஜ் q ப்ரைம் ஐ தருகிறது மேலும் அது ஈர்க்கிறது இப்போதுபோடன்சியல் ஐ ஆற்றலைகணக்கிடுவதற்கும் செய்த வேலையை கணக்கிடுவதற்கும் சார்ஜ் ஐ r முடிவிலிக்கு சமமாகவும் செய்யப்பட்ட வேலை என்பது முடிவிலியில் இருக்கும் பொடன்சியல் எனர்ஜி மைனஸ் r0 யில் இருக்கும் பொடன்சியல் எனர்ஜி ஆற்றல் க்கு சமமாக இருக்கும் செய்த வேலையை எவ்வாறு கணக்கிடுவது இந்த சார்ஜ் ல் உள்ள சக்தி போர்ஸ் ஐ கணக்கிடுவதன் மூலம் கணக்கிடுவேன் இந்த சார்ஜ் ல் உள்ள சக்தி போர்ஸ் வெளிவருகிறது இமேஜ் சார்ஜ் q ப்ரைம் இலிருந்து அதன் தூரம் r ஆக இருந்தால் இமேஜ் சார்ஜ் q ப்ரைம்அது மைனஸ் q R டிவைடட் பை r க்கு சமமாக இருக்கும் நான் r ஆக இருக்க வேண்டிய தூரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்பதைக் கவனியுங்கள் ஏனென்றால் நான் இமேஜ் சார்ஜ் ஐ r0 லிருந்து முடிவிலிக்கு நகர்த்துவேன் மற்றும் q ப்ரைம் மானது சமமான தூரத்தில் உள்ளது q ப்ரைம் மானது d தூரத்தில் உள்ளது இது R 2 டிவைடட் பை r க்கு சமம் ஆகையால் q மற்றும் q ப்ரைம் க்கு இடையிலான தூரம் r மைனஸ் R 2 டிவைடட் பை r க்கு சமம் இது r 2 மைனஸ் R 2 டிவைடட் பை r க்கு சமம் எனவே சார்ஜ் மற்றும் இமேஜ் சார்ஜ் ற்கு இடையிலான அட்ட்ரக்ட்டிவ் போர்ஸ் ஈர்ப்பு விசை அட்ட்ரக்ட்டிவ் போர்ஸ் ஈர்ப்பு விசை F 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 q ப்ரைம் க்கு சமமாக இருக்கும் இது q ப்ரைம் என்பது q R டிவைடட் பை r மற்றும் qr டிவைடட் பை r 2 மைனஸ் R 2 2 என்பதாகும் எனவே இந்த போர்ஸ் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 மற்றும்q 2 R r டிவைடட் பை r 2 மைனஸ் R 2 2 என்பதற்கு சமம் ஆகும் எனவே இதுதான் நகரும் போது செய்த வேலை இது அட்ட்ரக்ட்டிவ் போர்ஸ் ஈர்ப்பு விசை ஆகும் இப்போது நான் எதிர் திசையில் ஒரு போர்ஸ் ஐ பயன்படுத்துவேன் எனவே இந்த சார்ஜ் ஐ r0 வில் இருந்து முடிவிலிக்கு நகர்த்துவதில் நான் செய்த வேலை r 0 ஐ முடிவிலிக்கு மாற்றப் போகிறது இது q 2 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 க்கு சமம் இந்த R கூட வெளியே வருகிறது r dr டிவைடட் பை r2 மைனஸ் R2 2 இண்டெகரேஷன் r0 முதல் முடிவிலி வரை இதை இண்டெகரேஷன் செய்ய ஒருங்கிணைக்க r 2 மைனஸ் R 2 என்பது z 2 சமமாக எடுத்துக் கொள்வோம் இதனால் zdz என்பது rdr என்பதற்கு சமம் ஆகும் ஆகவே நான் செய்துள்ள வேலை W என்பது q 2R டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆப் r0 2 மைனஸ் R 2 முதல் முடிவிலி வரை z d z டிவைடட் பை z 4 இது எனக்கு z 3 ஐ கொடுக்கிறது F14π0qR qr2r r2 R2214π0q2Rrr2 R22 0F drq2R4π0r0rdrr2 R22 Let r2 R2z2zdzrdr Wq2R4π0r02 R2zdzz4 ஆகையால் செய்யப்பட்ட வேலை W 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 q 2 R இன்டகரல் ஒருங்கிணைப்பு ஸ்கொயர் ரூட் ஆப் r0 2 மைனஸ் R 2 முதல் முடிவிலி வரை d z டிவைடட் பை z 3 வரை சமமாக இருக்கும் இது இந்த இன்டகரல் ஒருங்கிணைப்பின் மூலம் எனக்கு q 2 R டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 1 டிவைடட் பை 2 1 டிவைடட் பை r0 2 மைனஸ் R 2 ஐ வழங்குகிறது Q என்பது 8 மைக்ரோ கூலம்பிற்கு சமம் என்று இப்போது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது r என்பது 5 சென்டிமீட்டர் களுக்கு சமம் இது ஒன்றுமில்லை ஆனால் 5 10 2 மீட்டர் ஆகும் r 0 என்பது 7 சென்டிமீட்டர் ஆகும் இது 7 10 2 மீட்டர் ஆகும் ஆகையால் எனக்கு கிடைத்த பதில் செய்யப்படும் வேலை என்பது q 2 அதாவது இது 6410 12 r அதாவது 5 10 2 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 இது 910 9 என்பதாகும் டிவைடட் பை 2 r0 2 மைனஸ் R 2 இது 49 மைனஸ் 25 10 4 எனவே இது 64 5 9 10 1 டிவைடட் பை 2 24 இப்போது 10 மதிப்பு ஐ பார்ப்போம் இது 10 4 10 2 இப்போது இது 10 11 ஆகும் அதாவது 10 1 ஆகும் எனவே வகுக்கப்படும் போது இது 3 இது 8 இது 3 ஆக இது 6 0 ஜூல்களாக வெளிவருகிறது 0 Joules எனவே நாம் காட்டியிருப்பது என்னவென்றால் இந்த உலோகக் கோளம் என்னிடம் இருந்தால் அது தரையோடு இணைக்கப்பட்ட அடித்தளமாக உள்ளது மேலும் 8 மைக்ரோ கூலம்ப்களின் இந்த சார்ஜ் ஐ 7 சென்டிமீட்டர் இலிருந்து முடிவிலி வரை எடுத்துக் கொண்டால் முடிவிலி இல் வேலை v க்கு என்பதற்கு சமம் முடிவிலியில் பொடன்சியல் எனர்ஜி என்பது மைனஸ் V இந்த கட்டத்தில் r 0 என்பது 6 ஜூல்களுக்கு சமம் V முடிவிலியை v 0 க்கு எடுத்துக் கொள்வது எனக்கு V r 0 என்பது மைனஸ் 6 0 ஜூல்களுக்கு சமம் என்ற பதில் கிடைக்கிறது இதுதான் பதில் அடுத்த கேள்வி என்னவென்றால் R ஆரம் கொண்ட ஒரு உலோக கோளத்தை நாம் எடுத்துக் கொண்டால் அதன் மீது எலக்ட்ரான்களை வரிசை படுத்துவதன் மூலம் இணைப்பதன் சார்ஜ் செய்யப்படுகிறது எலக்ட்ரான் வரும்போது இது ஒரு எலக்ட்ரானின் சார்ஜ் இந்த கோளத்தில் பரவுகிறது அல்லது இந்த சார்ஜ் கேபிடல் R ஆரம் மீது பரவியுள்ளது என்பதை நாம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் எனவே எனக்கு n எலக்ட்ரான்கள் இருந்தால் சிறிய n எலக்ட்ரான்கள் அவை உருவாகப் போகும் போடன்சியல் ஆற்றல் உலோகக் கோளத்திற்கு 1 டிவைடட் பை 4 பைஎப்சிலான் 0 n e டிவைடட் பை R ஆக இருக்கும் நான் இப்போது ஒரு கூடுதல் எலக்ட்ரானைக் கொண்டுவந்தால் அந்த கூடுதல் எலக்ட்ரானைக் கொண்டு வரும் பணி v e ஆக இருக்கும் இது 1 டிவைடட் பை 4 பைஎப்சிலான் 0 n e 2 டிவைடட் பை R இது இந்த n என்பது எலக்ட்ரான் n இன் எண்ணிக்கை n பிளஸ் 1 க்கு செல்வதற்கு க்கு சமமாக ஆகும் e14π0ne2R எனவே நிகர வேலை அதாவது முடிந்த மொத்த வேலை என்பது நாம் n ஐ 0 முதல் N ஆக அதிகரிக்கும் போது இந்த தனிப்பட்ட வேலை படைப்புகள் அனைத்தும் 1 டிவைடட் பை 4 பைஎப்சிலான் 0 n e 2 டிவைடட் பை Rn என்பது 0 முதல் N க்கு சமமாக இருக்கும் இது எனக்கு 1 டிவைடட் பை 4 பைஎப்சிலான் 0 N டிவைடட் பை 2R ஐ தருகிறது அதுதான் பதில் அதற்கு ஒரு நல்ல விளக்கம் இருக்கிறது வழக்கமாக நான் ஒரு கோளத்தை சார்ஜ் q செய்யும் போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அது என்னவென்றால் நாங்கள் v dq செய்கிறோம் அதாவது அது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 இன்டகரல் 0 முதல் Q வரை செல்கிறது q டிவைடட் பை R dq மேலும் நமக்கு கிடைக்கும் பதில் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 Q 2 டிவைடட் பை 2R என்பதாகும் Total work donen0N 114π0ne2R14π0N2R V dq14π00QqRdq14π0Q22R எனவேஎன்னால் எலக்ட்ரான்களை எண்ணற்ற சார்ஜ் உடன் கொண்டு வர முடிந்தால் இது ஒரு நேரத்தில் 1 எலக்ட்ரானைக் கொண்டுவருவதில்லை ஆனால் அந்த எலக்ட்ரானை எல்லையற்ற சார்ஜ் ஆக உடைக்கிறது பின்னர் செய்யப்பட்ட நிகர வேலை இருந்திருக்கும் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 n 2 e 2 டிவைடட் பை 2R இருப்பினும் நாங்கள் எலக்ட்ரான்களை உடைக்கவில்லை ஒரு நேரத்தில் ஒரு எலக்ட்ரானை அவற்றில் கொண்டு வருகிறோம் எனவே நான் இதை கணக்கிடுகிறேன் ஒவ்வொரு எலக்ட்ரானையும் N முறை ஒன்று சேர்க்க தேவையான எனர்ஜி ஆற்றல் அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரான் அசம்பிலியிலும் தொகுதி இது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 e 2 டிவைடட் பை 2R வேலை தேவைப்படும் ஒவ்வொரு எலக்ட்ரான் பிட்டையும் துண்டு n ஐ கொண்டு வருவதன் மூலம் எண்ணற்ற சார்ஜ் ல் கொண்டு வருவதன் மூலம் n எலக்ட்ரான்களுக்கு அதிக வேலை தேவைப்படும் அதாவது N முறை e 2 டிவைடட் பை 2 r 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 இது இடதுபுறத்தில் நான் காண்பிக்கும் எனர்ஜி ஐ ஆற்றலைக் கணக்கிடுவதில் நான் கணக்கிடும் அளவு இதை நான் கழித்தால் சரியான பதிலைப் பெற முடியும் அதுதான் எனது பதில் இதுதான் எங்கள் பதிலின் விளக்கம் அடுத்த கேள்வி எண் நான்கு கேபிடல் ஆரம் R கொண்ட ஒரு கோளம் சார்ஜ் அடர்த்தியைக் கொண்டிருக்கிறதா என்று நாங்கள் கேட்கிறோம்அதாவது இது மையத்திலிருந்து தூரத்தைப் பொறுத்தது மேலும் இது ρ0 க்கு சமம் இந்த சார்ஜ் விநியோகத்தின் எனர்ஜி ஆற்றல் என்னவாக இருக்கும் எனவே இந்த அசம்பிலி தொகுதி சார்ஜ் ஐ நான் ஆரம் r இன் கோளம் வைத்திருப்பதைப் போல யோசிப்பேன் அதன் மேல் நான் dr தடிமன் கொண்ட ஷெல் கொண்டு வருகிறேன் இதில் செய்யப்பட்ட வேலையை கணக்கிடுங்கள் மேலும் சிறிய r என்பது 0 முதல் r வரை மாறுபடும் இந்த சார்ஜ் விநியோகத்தின் ஆற்றலை நான் கணக்கிடுவேன் எனவே ஆரம் r இன் கோளத்தில் சார்ஜ் ஐ நான் கணக்கிட்டால் இது q ஆக இருக்கும் q என்பது இண்டெகரேஷன்ஒருங்கிணைப்புக்கு 0 முதல் r வரை க்கு சமமாக இருக்கும் என்று அழைப்போம் இது கோள சமச்சீர் என்பதால் நான் வால்யூம் எலமன்ட் தொகுதி உறுப்பை அதாவது 4 pi r2dr மேலும் சார்ஜ் அடர்த்தி ρ0 r ஆகும்என எழுத முடியும் பின்னர் இது 4 pi ρ0 இண்டெகரேஷன்ஒருங்கிணைப்புக்கு 0 முதல் r வரை r3 dr இது பை ρ0r 4 க்கு சமம் r ஆரம் உள்ள இந்த கோளத்தில் சார்ஜ் இது எனவே இந்த பெரிய கோளத்தின் மொத்த சார்ஜ் Q என்பது பை ρ0 r 4 ஆகும் r0r qr0r4πr2dr0r4π00rr3drπ0r4 Qπ0r4 இப்போது சிறிய r ஆரம் கொண்ட இந்த சிறிய கோளத்தின் காரணமாக சார்ஜ் என்பது pi r 4 ρ0 ஆகும் எனவே மேற்பரப்பில் உள்ள போடன்சியல் 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 pi r 4 ρ0 டிவைடட் பை r இது வேறு ஒன்றுமில்லை ஆனால் 1 டிவைடட் பை 4 pi எப்சிலன் 0 ρ0 டிவைடட் பை r 3 இப்போது நான் அந்த தடிமன் d r ஐ கொண்டு வந்தால் செய்யப்பட்ட வேலை அதை d w என்று அழைப்போம் இது இந்த போடன்சியல் v 4 pi r 2 d r ρ0r சமமாக இருக்கப்போகிறது என்பது வால்யும் நேரங்கள் ρ0r அது அடர்த்தி இதை நான் இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் செய்யும்போது 0 முதல் R வரை எனக்கு மொத்த வேலையின் மதிப்பு கிடைக்கும் எனவே இப்போது இந்த 4 பை வெளியே வருகிறது v இது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் ρ0 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு 0 முதல் R வரை r 3 r 2rdr மற்றும் சார்ஜ் லிருந்து கூடுதல் ρ0 வருகிறது எனவே இது 4 பை 4 பை கான்செல் செய்கிறது நான் இப்போது ρ0 2 டிவைடட் பை எப்சிலன் பூஜ்ஜியத்தை பெறுகிறேன் இது இந்த r 6 இப்போது r 7 ஆகிறது எனவே நான் இதனை r 7 டிவைடட் பை என எடுக்கிறோம் இது ρ0 2 R 7 டிவைடட் பை 7 எப்சிலன் 0 என்பதற்கு சமம் ஆகும் மொத்த சார்ஜ் ன் அடிப்படையில் இதை வெளிப்படுத்துவோம் r dr02R770 எனவே செய்யப்படும் வேலை ρ0 2 R 7 டிவைடட் பை 7 எப்சிலன் 0இது q 2 டிவைடட் பை பை 2 பெருக்கல் பை டிவைடட் பை R 8 பெருக்கல் R 7 டிவைடட் பை 7 எப்சிலன் 0 ற்கு சமம் எனவே இது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் Q 2 டிவைடட் பை 7 π 2 எப்சிலன் 0 R ஆகும் மற்றும் இதுதான் பதில் ஒரு திருத்தம் π 2 இந்த கூடுதல் காரணியை நான் இங்கு பெறுகிறேன் நான் அதை எங்கிருந்து பெறுகிறோம் என்று சரி பார்க்கிறேன் இது இங்கிருந்து வருகிறது இந்த பை நான் உள்ளே செல்ல மறந்துவிட்டேன் எனவே இங்கே ஒரு பை இருக்கும் இங்கே ஒரு பை இருக்கும் எனவே இங்கே இருக்கும் ஒரு பை இங்கே ஒரு பை இருக்கும் எனவே இறுதி பதில் Q 2 டிவைடட் பை 7 பை எப்சிலன் 0 R ஆகும் அது சரியான பதில் W02R770Q2R72R870Q27π0R அடுத்து ஒரு சார்ஜ் விநியோகத்தின் ரோ r இன் எனர்ஜி ஐ ஆற்றலைக் கணக்கிட விரும்புகிறோம் இது ρ0 மற்றும் e αr க்கு சமம் எனவே இந்த சார்ஜ் அடர்த்தி இது போல் தெரிகிறது இது ρ0 மற்றும் இது r இல் 0 க்கு சமம் பின்னர் அதிவேகமாக கீழே செல்கிறது இது ρ r என்பது ρ0 e αr க்கு சமம் பயன்படுத்தப்பட்ட தந்திரம் முந்தைய ப்ராப்ளம் ஐ போலவே இருக்கும் அதாவது v ஐ r இல் கணக்கிடுவேன் அதாவது v 4 பை r 2 ρ rd r ஆல் பெருக்கி பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலிக்கு இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் செய்வோம் ஆரம் r வரையிலான ரீஜியன் ல் இந்த சார்ஜ் காரணமாக v r ஐ க் கணக்கிடுவது என்பது அது வேறு ஒன்றுமில்லை ஆனால் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 q r டிவைடட் பை r q r இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 0 முதல் r வரை ρ0 e ஆல்பா r பிரைம் 4 pi r பிரைம் 2 d r பிரைம் க்கு சமம் எனவே இது 4 பை ρ0 இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 0 முதல் r வரை r பிரைம்2 e αr d r பிரைம் க்கு சமம் இந்த இண்டெகரேஷன் ஐ கணக்கிட நான் இங்கே ஒரு சிறிய ட்ரிக் ஐ தந்திரத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இது இரண்டாவது டெரிவேட்டிவ் ஆல்பா ஐ பொறுத்து 0 முதல் r வரை கணக்கிட விரும்பினால் இதை இப்படி எழுதலாம் r ப்ரைம் 2 e αr டி ஆர் பிரைம் இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 0 முதல் r வரை e αr டி ஆர் பிரைம் ஆல்பா வைப் பொறுத்தவரை நான் இரண்டு முறை டிஃபரண்டியட் செய்யும்போதுஎக்ஸ்போனாண்டில் பங்க்சன்அதிவேக செயல்பாடு எனக்கு ஒரு ஆர் பிரைம் 2 அளிக்கிறது எனவே இது d 2 டிவைடட் பை d ஆல்பா 2 1 மைனஸ் மற்றும் e α r டிவைடட் பை ஆல்பா க்கு சமமாக இருக்கும் இது டிஃபரண்டியட் செய்யும் போது எனக்கு 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் 2 ஆர் டிவைடட் பை ஆல்பா 2 e α r மைனஸ் r 2 டிவைடட் பை ஆல்பா e α r மைனஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் e α rஎனவே ஆரம் r வரை இந்த கோளத்தில் உள்ள சார்ஜ் இதுதான் Vr14π0qr qr0R0e αr4πr2dr4π00rr2e αrdr 0rr2e αrdrd2d20re αrdrd2d21 e αr23 2r2e αr r2e αr 23e αr ஆகையால் போடன்சியல் v r என்பது 4 பை ρ0 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 1 டிவைடட் பை ஆர் பெருக்கல் 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் 2 ஆர் டிவைடட் பை ஆல்பா 2 e α r மைனஸ் r 2 டிவைடட் பை ஆல்பா e α r மைனஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் e α r இது எதற்கு சமம் என்றால் நான் இந்த 4 பை ஐ கேன்சல் செய்கிறேன் இப்போது என்னிடம் ρ0 டிவைடட் பை எப்சிலன் 0 1 டிவைடட் பை ஆர் மற்றும் உள்ளே இந்த முழு விஷயம் என்னிடம் உள்ளது 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் 2 ஆர் டிவைடட் பை ஆல்பா 2 e மைனஸ் ஆல்பா ஆர் மைனஸ் r 2 டிவைடட் பை ஆல்பா e α r மைனஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் e α r ஆகையால் செய்யப்பட்ட வேலை ρ0 டிவைடட் பை எப்சிலனுக்கு மேல் 0 இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 4 பை ஆர்2dr சார்ஜ் அடர்த்தி அதாவது ρ0 e α r 1 டிவைடட் பை r மற்றும் 2 டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் இந்த முழு விஷயம் சில டேர்ம் ஐ கேன்சல் செய்வோம் இந்த ஆர் ஐ இங்கே கேன்சல் செய்வோம் இது எனக்கு தனியாக ஆர் தருகிறது எனவே 4 பை ρ0 2 டிவைடட் பை எப்சிலன் 0 ஐ பெறுகிறேன் இன்டகரல் 0 முதல் முடிவிலி வரைஇந்த ஆர் ஐ உள்ளே எடுத்துக் கொள்வேன் இது எனக்கு 2r e α r டிவைடட் பை ஆல்ஃபா க்யூப் மைனஸ் 2 ஆர் 2 டிவைடட் பை α 2 e 2α r மைனஸ் r 3 டிவைடட் பை ஆல்பா e 2α r மைனஸ் 2r டிவைடட் பை α 3 e 2α r dr ஐ தருகிறது Vr4π04π01r23 2r2e αr r2e αr 23e αr0023 2r2e αr r2e αr 23e αr W004πr2dr0e αr1r23 2r2e αr r2e αr 23e αr 4π02002re αr3 2r22e 2αr r3e 2αr 2r3e 2αrdr இப்போது நாம் இந்த பதிலை பயன்படுத்தலாம் பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலி வரை r n மற்றும் e αr dr என்பது n பாக்ட்டோரியல் காரணி டிவைடட் பை α n பிளஸ் 1 க்கு சமம் மற்றும் இந்த டேர்ம் ஐ ஒவ்ஒன்றாக எழுதுகிறேன்அதாவது செய்யப்பட்ட வேலை 4 பை ρ0 2 டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் முதல் டேர்ம் எனக்கு 2 டிவைடட் பை α 3 தருகிறது இதன் r e αr என்பது எனக்கு 1 டிவைடட் பை α 2 க்கு சமம் மைனஸ் 2 டிவைடட் பை α 2 இதன் r 2 e 2 α r என்பது எனக்கு 2பாக்ட்டோரியல் காரணி டிவைடட் பை 2 α 3 க்கு சமம் மற்றும் அடுத்த டேர்ம் எனக்கு மைனஸ் r 3 டிவைடட் பை ஆல்பா என்பது எனக்கு மைனஸ் 1 டிவைடட் பை ஆல்பா இந்த ஆர் க்யூப் எனக்கு 3 பாக்ட்டோரியல் காரணி கொடுக்கும் எனவே எனக்கு 6 டிவைடட் பை e 2 αr எனவே 2 α 4 கிடைக்கும் கடைசி டேர்ம் 2 டிவைடட் பை α 3 ஆர் மீண்டும் எனக்கு 2 பாக்ட்டோரியல் காரணி டிவைடட் பை 2 α 2 ஐ கொடுக்கும் அது என் பதிலாக இருக்கும் இது 4 பை ρ0 2 டிவைடட் பை எப்சிலன் 0 மற்றும் 2 டிவைடட் பை α 5 மைனஸ் 1 டிவைடட் பை 2 α 5 மைனஸ் 6 டிவைடட் பை 16 என்பதாகும் ஆகவே இது 3 டிவைடட் பை 8 1 டிவைடட் பை α 5 மைனஸ் 1 டிவைடட் பை α 5 இங்கே ஒரு தவறு இருக்கிறது இதைஇந்த 2 ஐ நான் கொண்டிருக்கக் கூடாது என்று நினைக்கிறேன் இந்த 2 இங்கே இது r இன் இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல்இருந்ததால் இது ஒரு பாக்ட்டோரியல் காரணியாக ஆக இருக்க வேண்டும் எனவே இது ஒன்று மட்டுமேஅதாவது இது இங்கே 2 இன் காரணியாக இருக்கும் எனவே இப்போது இந்த டேர்ம் இங்குள்ள டேர்ம் மற்றும் இங்குள்ள டேர்ம் எனக்கு α 5 தருகிறது எனவே இது 4 பை ρ02 டிவைடட் பை எப்சிலன் 0 1 டிவைடட் பை α 5 மைனஸ் 3 8 α 5 இது எனக்கு 4 பை ρ02 டிவைடட் பை எப்சிலன் 0 மற்றும் 5 டிவைடட் பை 8 α 5 என்பதாகும் மொத்த சார்ஜ் ன் அடிப்படையில் ρ0 என்ன தருகிறது n1 W4π0202312 2222α3 162α4 2312α34π020585 இப்போது மொத்த சார்ஜ் Q இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 0 முதல் முடிவிலி வரை ρ0 e α r 4 pi r 2dr க்கு சமம் ஆகும் இது 4 pi ρ0r 2 இண்டெகரேஷன் ஒருங்கிணைத்தல் 0 முதல் முடிவிலி வரை r 2 e α rdr இது 4 piρ0 2 பாக்ட்டோரியல் காரணியாக டிவைடட் பை α3 என்பதற்கு சமம் ஆகும் எனவே இது 8 பை ρ0 டிவைடட் பை ஆல்பா க்யூப் ஆகும் இது மொத்த சார்ஜ் எனவே நாம் ρ0 ஐ Q α 3 டிவைடட் பை 8 pi க்கு சமமாக மாற்றலாம் மற்றும் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகத்தின் w க்கு சமமாக எழுதலாம் அதாவது 4 pi டிவைடட் பை எப்சிலன் 0 மற்றும் α 6Q 2 டிவைடட் பை 64 pi2 மற்றும் 5 டிவைடட் பை 8 α 5 என பெறலாம் இது 5Q 2 α டிவைடட் பைஇந்த 4 ஐப் இப்போது பார்ப்போம் இது இப்போது கான்செல் ஆகிறது எனக்கு 16 pi கிடைக்கிறது எனவே இப்போது எனக்கு இது 128 pi எப்சிலன் 0 கிடைக்கிறது இதுதான் பதில் இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகத்தின் எனர்ஜி ஆற்றல் இதுதான்